இந்த வகுப்பில் பிளாஸ்டிக் சோனின் தோராயமான வடிவத்தைப் பற்றி பார்ப்போம் அதைத்தொடர்ந்து Irwin's Model பிளாஸ்டிசிட்டியின் பார்வையில் இருந்து கிராக் நீளத்தின் நீட்டிப்பைக் கண்டுபிடிப்பதில் எவ்வாறு இர்வின்ஸ் மாதிரி பின்பற்றப்படுகிறது என்று பார்ப்போம் நாம் மறுபங்கீடு கணக்கீடு செய்ய முயற்சிப்போம் அதைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம் ஆனால் பிளாஸ்டிக் சோனின் வடிவத்தின் நோக்கத்திற்காக நாம் மிகவும் எளிமையான மாதிரியை பயன்படுத்தப் போகிறோம் முதலில் நாம் எவ்வாறு கிராக் ஆக்ஸிஸில் பிளாஸ்டிக் சோனின் நீளத்தை பெறுவது என்பதை பார்ப்போம் கிராக் கூர்மையாக இருக்கும்போது பார்த்தால் 𝛔 X மற்றும் 𝛔 Y மற்றும் ட்ரெஸ்கா யீல்டு அளவுகோல் இப்படி மாறுபடும் ஏனெனில் ஸ்டிரஸ் 0 ஆக இருக்கிறது இது யீல்டு நடைபெறும் போது தனிப்பட்ட ஸ்ட்ரெஸ்களின் மதிப்பு என்ன என்பதை நேரடியாக காண்பிக்கிறது நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றால் 𝛔 Y ஸ்டிரஸ்க்கு பிளேன் ஸ்ட்ரைனில் மதிப்பு என்ன எனக்கு பாய்ஷான் ரேசியோ Poissons ratio 1 ல் 3 என வைத்துக்கொள்வோம் பிளேன் ஸ்ட்ரைனில் அதிகபட்ச ஸ்ட்ரெஸ் மதிப்பு யீல்டு ஸ்ட்ரெந்தை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் எனவே நாம் இந்த எளிமையான மாதிரியில் என்ன செய்வோம் என்றால் கிராஃபில் இருந்து ஒரு புள்ளியைத் தேர்ந்தெடுத்து அதை கிராக்குக்கு முன்னால் உள்ள பிளாஸ்டிக் சோன் நீளம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த அணுகுமுறை எளிமையானதாக மற்றும் நேர்முகமாக உள்ளது ஆனால் அது முற்றிலும் சரியானதல்ல எனவே பிளேன் ஸ்ட்ரைன்யில் 3 𝛔 ys ஆக வைத்திருக்கிறீர்கள் எனவே இந்த நீளத்தை rp என்கிற குறியீட்டுடன் பிளாஸ்டிக் சோன் நீளம் என்று அழைக்கிறீர்கள் மற்றும் பிளேன் ஸ்ட்ரைனின் சமன்பாடு இந்த வடிவத்தை எடுக்கிறது rp 1 பை 18 pi Kl பை 𝛔 ys வோல் ஸ்கொயர் இது 𝝼 1 3 ஐப் பயன்படுத்தி பெற பெற்றது மேலும் பிளேன் ஸ்ட்ரெஸில் 𝛔 y 𝛔 ys ஐ அடையும் போது ஸ்ட்ரெஸ் நிலை அடைகிறது பிளேன் ஸ்டிரஸின் படி இது 𝛔 ys பிளேன் ஸ்ட்ரைன் விஷயத்தில்𝝼 1 3 ஆக இருக்கும்போது அது 𝛔 ys ஐ விட மூன்று மடங்கு அதிகம் இந்த அணுகுமுறை மிகவும் எளிமையானதாக இருந்தாலும்இது முக்கியமான பட குறிப்பீட்டை தருகிறதுஅதில் பிளாஸ்டிக் சோன் நீளம் பிளேன் ஸ்டிரஸை விட பிளேன் ஸ்ட்ரைன்யில் மிக அதிகம் என்பதை காண்பிக்கிறது எனவே இது இந்த எளிய மாதிரியின் நன்மை ஆகும் பிளேன் ஸ்ட்ரைன் மற்றும் பிளேன் ஸ்ட்ரெஸ்யில் தோராயமான பிளாஸ்டிக் சோன் வடிவங்கள் மோடு I மற்றும் மோடு lIக்கான லோடிங்க் கிராக்நீளத்திற்கு முன்னால் என்ன நடக்கிறது என்பதை பார்த்தோம் θ வின் செயல் பாடுகள் அதை வெளிப்படுத்தினால் மிகவும் தோராயமான வடிவத்தைப் பெறுவீர்கள் நான் மாணவர்களை கடைசி வகுப்பில் மோடு I மோடு II மற்றும் மோடு III க்கு இதைத் வரைய சொன்னேன் உங்களில் பலர் இதைச் செய்திருக்க மாட்டீர்கள் என்று தெரியும் எனவே அந்த வடிவங்களை இப்பொழுது பார்ப்போம் இது போன்ற அணுகுமுறை வடிவத்தின் முதல் ஆர்டர் தோராயத்தை அளிக்கிறது ஏனென்றால் லோடுகளை ரீடிஸ்ட்ரிபூட் செய்ய எந்த முயற்சியும் செய்யவில்லை பிளேன் ஸ்ட்ரெஸ் பொறுத்தவரை நாம் மோஹரின் Mohrs வட்டத்தைப் பார்க்க வேண்டும் என்னிடம் 𝛔 1 உள்ளது இது வேறொன்றுமில்லை 𝛔 y ஆகும் 𝛔 2 𝛔 x ஆகும் மற்றும் 𝛔 3 0 ஆகும் பிளேன் ஸ்ட்ரெஸ் விஷயத்தில் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் மழுங்கிய கிராக் நுனியை பார்க்க வேண்டும் நீங்கள் பிளாஸ்டிக் சோன்னை பார்க்கும் பொழுது கிராக் நுனி மழுங்கியிருப்பதை காண்பீர்கள் ஃபிரீ சர்பேஸ் காரணமாக 𝛔 x கிராக் நுனியில் 0 ஆக இருக்கும் மேலும் இது கிராக் முனையிலிருந்து சற்று தொலைவில் அதிகபட்சத்தை அடையும் எனவே இவ்வாறாக 𝛔 x மாறுபாடு மற்றும் 𝛔 y மாறுபாடு இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் 𝛔 y மற்றும் 𝛔 x இரண்டும் பாசிடிவ்வாக உள்ளது 𝛔 z என்பது 0 அல்லது 𝛔 3 என்பது 0 என்பதை நீங்கள் அறிய வேண்டும் யியல்டிங் 𝛔 y மூலம் கூறப்படுகிறது இதுதான் மோஹரின் வட்டத்தில்Mohrs circle இருந்து புரிந்து கொள்ளபடுகிறது 0 வின் மதிப்பை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதை நீங்கள் தவிர்க்கக்கூடாது இல்லையெனில் மேக்ஸிமம் ஷியர் ஸ்டிரஸ் இது மட்டும் தான் என்று நீங்கள் தவறான முடிவுக்கு வந்து விடுகிறீர்கள் 𝛔 y இது போலவும் 𝛔 x ஆகவும் இருக்கும் இதை நீங்கள் எடுக்கக்கூடாது நீங்கள் பிரின்சிபல் ஸ்டிரஸ் 0 மதிப்பை கருத்தில் கொள்ள வேண்டும் மேலும் மற்ற பிரின்சிபல் ஸ்டிரஸ் பூஜ்ஜிய மதிப்பை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் Rp இன் இந்த சமன்பாட்டை θ வின் செயல்பாடாக எழுதும்போது இது போன்ற ஒரு வடிவத்தை எடுக்கும் இதை ட்ரெஸ்காவுக்குச் மாற்றும்போது சமன்பாடு வேறு படுகிறது θ வை வேறுபடுத்தி r இன் மதிப்புகளைக் போலார் ப்லாட்டில் குறிப்பதன் மூலம் கிராக் முனையில் பிளாஸ்டிக் சோனின் தோராயமான வடிவத்தை நீங்கள் பெற முடியும் நாம் பார்ப்பது என்னவென்றால் பிளேன் ஸ்ட்ரைன் நிலை மற்றும் பிளேன் ஸ்ட்ரெஸ் நிலை ஆகும் பிளேன் ஸ்ட்ரைன் நிலைமைக்கு rp க்கான சமன்பாடு என்னவாக மாறும் என்றால் 1 பை 4π KI பை 𝛔 ys வோல் ஸ்குயர் 3 பை 2 sin ஸ்கொயர் θ பிளஸ் 1 மைனஸ் 2 𝝼 வோல் ஸ்கொயர் 1 பிளஸ் காஸ் θ இது வான் மைசஸுக்கானது ட்ரெஸ்காவைப் பொறுத்தவரை சமன்பாடு வெவ்வேறு θ விற்கு வழங்கப்படுகிறது எனவே இதை நீங்கள் 1 2 π KI 𝛔 ys வோல் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் θ θ 2 பை X 1 மைனஸ் 2 𝝼 பிளஸ் Sin θ வோல் ஸ்கொயர் θ வின் மதிப்பு 38 9 டிகிரிக்கு மேல் மற்றும் 𝝼 1 பை 3 ஆக இருந்தால் நீங்கள் இந்த சமன்பாட்டை பயன்படுத்த வேண்டும் இது 1 பை 2 pi X Kl பை 𝛔 ys வோல் ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ எனவே நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம் என்றால் சமன்பாட்டை பார்ப்பதை விட நீங்கள் புளொட் செய்தால் அது உங்களுக்கு அறிவைத் தருகிறது நாம் என்ன செய்வோம் என்றால் மோடு I மோடு II மற்றும் மோடு lll பிளாஸ்டிக் சோன் வடிவங்களை பார்ப்போம் நீங்கள் இவை அனைத்தும் தோராயமான வடிவங்களே என்பதை மனதில் கொள்ள வேண்டும் மேலும் போலார் புளொட் இவ்வாறு வரையப்படுகிறது எனவே இங்கே என்ன செய்யப்பட்டுள்ளது என்றால் இது தான் கிராக் டிப் என்னிடம் பல கோணங்களுக்கு வரையப்பட்ட ரேடியல் கோடுகள் உள்ளன rp θ வின் செயல்பாடாகும் இதை குறித்து கொண்டுஅவற்றை ஒரு கர்வாக இணைக்கவும் இது ட்ரெஸ்கா யியல்ட் கிரைடிரியன் மூலமாகப் பிளேன் ஸ்ட்ரெஸ் நிலைமைக்கு பெற்றது நீங்கள் இந்த சமன்பாட்டை ஏற்கனவே எழுதியுள்ளீர்கள் மற்றும் இதற்கான படத்தை வரைய வேண்டும் இந்த சமன்பாடு பிளேன் ஸ்ட்ரைன்யை குறிக்கிறது இதையும் நீங்கள் முன்னதாகவே எழுதியுள்ளீர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஓரெ விஷயம் என்னவென்றால் இந்த படங்களை நீங்கள் வரைய வேண்டும் எனவே பிளாஸ்டிக் சோன் அளவு மிகப் பெரியதாக இருக்கும் பிளேன் ஸ்ட்ரெஸ்காக இதை வைத்திருக்கிறேன் நீங்கள் பிளேன் ஸ்ட்ரைன்கான பிளாஸ்டிக் சோனிற்கு வரும்போது இதுப்போன்ற லோபு இருக்கும் இந்த நீள மற்றும் தொடர்ச்சியான சிவப்பு கோடு மட்டுமே வரைய வேண்டும் நீங்கள் டாட்டட் லைன்யை வரைய வேண்டியதில்லை இவ்வாறுதான் வடிவம் இருக்கும் இது எப்படி தெரிகிறது இதைப் பார்த்தால் ஐசோக்ரோமாடிக்ஸ் போலிருக்கும் ஆம் நேராக ஆனால் அது முன்னோக்கி சாய்ந்திருக்க வேண்டும் கிராக் ஆக்ஸிசில் ஓரளவு பிளாஸ்டிக் சோன் உள்ளது இது தோராயமான வடிவம் என்றாலும் பிளேன் ஸ்ட்ரைன் விஷயத்தில் பிளாஸ்டிக் சோன் அளவு மிகவும் சிறியது மற்றும் பிளேன் ஸ்டிரஸ் விஷயத்தில் இது மிகவும் பெரியது என்பதை இது உங்களுக்கு காண்பிக்கிறது நீங்கள் யில்ட் கிரைடிரியாவை மாற்றும்போது வடிவத்தில் சில சிறிய மாற்றங்களும் இருக்கும் இது தவிர்க்க முடியாதது ட்ரெஸ்கா யியல்ட் கிரைடிரியன்க்காக இதைப் பெற்றுக்கொள்வோம் இப்போது நாம் வான் மைசஸ் கிரைடிரியா வைத்து பிளாஸ்டிக் சோன் வடிவங்கள் எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதைப் பார்ப்போம் இது மோடு I நிலைமைக்கு இது பிளேன் ஸ்ட்ரெஸ்கானது உங்களிடம் சமன்பாடுகள் உள்ளன அவற்றை நீங்கள் எழுத வேண்டியதில்லை ஆனால் வரையவேண்டும் இது பிளேன் ஸ்ட்ரைன்கானது நீங்கள் ஏற்கனவே சமன்பாடுகள் எழுதியுள்ளீர்கள் பிளேன் ஸ்ட்ரைன் பிளாஸ்டிக் சோன் மிகவும் சிறியது என்று படத்தின் வழியாகவும் காண்கிறீர்கள் இது ஐசோக்ரோமாடிக்ஸ் வடிவத்திற்கும் மிகவும் ஒத்திருக்கிறது இரண்டிற்கும் இடையே ஒற்றுமைகள் உள்ளன இதை அழகாக வரைந்து கொள்ளுங்கள் மோடு II மற்றும் மோடு IIIற்கு இதேபோன்ற பிளாட்டுகளை நாம் வரைவோம் நான் மோடு II நிலைமைக்கு இரண்டு யில்ட் கிரைடிரியன்க்காவும் வரையப் போவதில்லை நான் வான் மைசஸ் யில்ட் கிரைடிரியாகாக இதை வரைவேன் சோன்கள் இப்படித்தான் தோன்றும் இந்த எஸ்பிரேசன்னை நீங்கள் எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன் 1 பை 8 pi kii ஸ்கொயர் 𝛔 ஸ்கொயர் ys ஆல் வகுக்கப்படுகிறது 14 மினஸ் 9 sin ஸ்கொயர் θ மைனஸ் 2 காஸ் θ இதை பிளேன் ஸ்ட்ரைன் நிலைமைக்கு மாற்றும்போது சமன்பாடு இதுபோன்று மாறிவிடும் rp 1 பை 8 pi kii ஸ்கொயர் 𝛔 ys ஸ்கொயர் X 12 பிளஸ் 2 X 1 மைனஸ் காஸ் θ X 1 மைனஸ் 2 𝝼 வோல் ஸ்குயர்ட் மைனஸ் 9 sin ஸ்கொயர் θ பாருங்கள் நான் எச்சரிக்கிறேன் உங்களுக்கு ஒரு சிக்கலான சமன்பாடு உள்ளது பல முறை நீங்கள் ஒரு சிக்கலான சமன்பாட்டை காணும்போது இது சரியான சமன்பாடு என்று நினைக்கிறீர்கள் இது பிளாஸ்டிக் சோன் வடிவத்தின் சமன்பாடு ஆகும் இர்வின்Irwins கணக்கீட்டு முறையைப் பார்க்கும்போது மட்டுமே நீங்கள் இதைப் பாராட்ட முடியும் அங்கு ரினிடிஸ்ட்ரிபியூஷன் ஆப் லோடு செய்வதையும் அவர் கருதுகிறார் அதுவும் கிராக் ஆக்ஸிஸ் உடன் மட்டுமே அது மட்டுமே ஒரு பெரிய பயிற்சி எனவே நீங்கள் சோதனை முறைகள் அல்லது நியூமரிகள் எஸ்ஹாஸ்டிவ் டெக்னீக் செல்லாவிட்டால் ஜெனிரிக் சூழ்நிலைக்கான வடிவத்தை நீங்கள் பெற முடியாது ஆயினும்கூட இந்த வகையான பிளாட்டு பிளேன் ஸ்ட்ரைன் மற்றும் பிளேன் ஸ்ட்ரெஸ் ற்கான அளவிற்கான புரிதலை வழங்குகிறது நீங்கள் இதையும் கவனிக்க முடியும் வடிவம் எப்படி இருக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு மோடு II ஐசோக்ரோமாடிக்ஸ் காட்டியுள்ளேன் அவை மோடு II ஐசோக்ரோமாடிக்ஸ் போன்றவை எனவே வடிவங்களை ஒப்பிடுவதற்கான ஒரு வழி இது மோடு II விஷயத்தில் பிளேன் ஸ்ட்ரெஸ்ற்கும் பிளேன் ஸ்ட்ரைன்க்கும் உள்ள வேறுபாடுகள் அவ்வளவு முக்கியமானதல்ல மோடு I விஷயத்தில் இவை இரண்டின் வடிவமும் வேறுபட்டு இருந்தது நீங்கள் இப்பொழுது வடிவத்தை வரைய வேண்டும் இந்த போலார் புளொட்டை அப்படியே வரைய வேண்டியதில்லை இது எவ்வாறு க்ராப் வரையப்பட்டது என்பதை புரிந்துக் கொள்வதற்கு மட்டுமே நீங்கள் θ வின் பல்வேறு மதிப்புகளுக்கு புள்ளிகளைச் சேர்த்து அவற்றை கர்வாகச் சேருங்கள் உங்கள் தேவைக்காக நீங்கள் இந்த இரண்டு வடிவங்களையும் வரையுங்கள் மோடு III இல் ப்ளாஸ்டிக் சோனின் வடிவம் இப்போது நாம் மோடு III இன் வடிவம் என்னவென்று பார்ப்போம் நீங்கள் மிகவும் எளிமையான க்ராப்பை காணலாம் நீங்கள் rp 3 பை 2 pi kiii ஸ்கொயரை 𝛔 ys ஸ்கொயர் மூலம் வகுக்கிறீர்கள் மோடு III லோடிங்கிள் மட்டும் பார்த்தால் பிளாஸ்டிக் சோன் வடிவம் வட்டம் ஆகும் மற்ற சந்தர்ப்பங்களில் பார்த்தால் வடிவம் மிகவும் வேறுபடுகிறது பல புத்தகங்களில் பார்த்தால் பிளாஸ்டிக் சோன்னை வரும்போதெல்லாம் வட்டத்தை போட்டிருப்பார்கள் அந்த வகையான பயன்பாடு நடைமுறைக்கு வந்தது ஏனென்றால் அவர்கள் மோடு III நிலையில் வடிவம் வட்டம் என்று பார்த்திருப்பார்கள் இது மோடு I க்கும் விரிவுபடுத்தப்படுகிறது இது முற்றிலும் சரியானதல்ல நீங்கள் உண்மையான வடிவத்தைப் பார்க்க வேண்டும் சோதனைகளில் காணப்படுவது போலவோ அல்லது சிக்கலான நியூமரிகள் அனலைசிஸ் மூலமாகவோ உண்மையான வடிவத்தைப் பார்ப்போம் இந்த நிலையின் விளிம்புகளை நாம் பார்த்திருக்கிறோமா மோடு III லோடிங் நிலைமைக்கு போட்டோஎலாஸ்டிசிடி பொருந்தாது ஏனென்றால் இது அவுட் ஆஃப் பிளேன் லோடிங் இதற்குப் போட்டோஎலாஸ்டிசிடி பொருந்தாது இன் பிளேன் லோடிங்க்கு மட்டுமே பொருந்தும் எனவே மோடு I மோடு II மற்றும் மோடு I மற்றும் மோடு II ஆகியவற்றின் சேர்க்கைக்கு மட்டுமே போட்டோஎலாஸ்டிசிடி பொருந்தும் எனவே நீங்கள் போட்டோஎலாஸ்டிசிடி கொண்டு மோடு III யை கண்டறிய முடியாது எனவே நீங்கள் ஒப்பிடுவதற்கு ஐசோக்ரோமாடிக்ஸ் வடிவத்தை காணவில்லை எனவே நீங்கள் வட்டத்தை பார்க்கும் போது மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் பிளாஸ்டிக் சோன் மோடு III யில் மட்டுமே வட்டமாக இருக்கும் பல புத்தகங்களில் பிளாஸ்டிக் சோன்னை மோடு I யில் கூட வட்டமாக இருக்கும் என்று எளிமையாக கூறி விடுகின்றனர் இப்பொழுது நாம் என்ன செய்யப் போகிறேன் என்றால் பிராக்சர் கணக்கீட்டிற்கான பிளாஸ்டிக் சோன் மாதிரி கிராக்நீளம் என்ன என்று வரையறுப்பதன் மூலம் கூறலாம் முந்தைய பகுப்பாய்வின் மூலம் பிளாஸ்டிக் சோன் பிளேன் ஸ்ட்ரைன் விட பிளேன் ஸ்ட்ரெஸ்க்கு மிகப் பெரியது என்று தெரிகிறது இருப்பினும் இந்த அணுகுமுறை மிகவும் கடினமானது ரிடிஸ்ட்ரிபியூஷன் ஆப் ஸ்ட்ரெஸ்க்கு மேலிருந்த யில்ட் ஸ்ட்ரெஸ்யின் அடிப்படையில் அதிகரிக்கும் கிராக்நீளத்தை கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அதிகரிக்கும் கிராக்நீளத்தின் மதிப்பீடு தவறானது இரண்டு மாதிரிகள் கட்டுரைகளில் உள்ளன ஒரு மாடலை இர்வின் அளித்தார் மற்றொரு மாதிரியை டக்டேல் அளித்தார் இது ஒரு மாதிரி மட்டுமே இது ஒரு தியரி அல்ல இதில் மிகச் சிக்கலான கணக்கு எனவே அவர்கள் இதை இந்த பாணியில் வடிவமைத்துள்ளனர் இது சில கட்டுப்பாடுகளின் அடிப்படையே பயன்படுத்த முடியும் இர்வின்ஸ் மாதிரிIrwins Model மேலும் சிக்கலான கணக்கு என்பதால் இர்வின் மற்றும் டக்டேல் மாதிரிளிலிருந்து பெறும் அதிகரிக்கும் கிராக்நீளத்தின் மதிப்பு வேறுபட்டதாக இருக்கும் நீங்கள் அதை எதிர்பார்க்க வேண்டும் அவை இரண்டும் ஒத்துப் போகாது அவை வித்தியாசமாக இருக்கும் இர்வின் தனது பகுப்பாய்வில் என்ன செய்திருக்கிறார் நீங்கள் இயங்குபடத்தை மிகவும் கவனமாகப் பார்க்க வேண்டும் இது எலாஸ்டோ பிளாஸ்டிக் பகுப்பாய்வு என்று எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் நாம் ஒருவித ரிடிஸ்ட்ரிபியூஷன் ஆப் லோடு செய்கிறோம் பிளாஸ்டிக் டிபார்மேசன் காரணமாக ரிடிஸ்ட்ரிபியூஷன் ஆப் லோடு செய்யப்படுவதைக் கருதும் ஒரு எளிமையான மாதிரியை அவர் நிச்சயமாக வழங்கி உள்ளார் மாதிரி எவ்வாறு உருவாக்கப்பட்டது நீங்கள் இதை வரைந்து கொள்ளுங்கள் என்னிடம் ஒரு கிராக் டிப் உள்ளது மேலும் உங்களிடம் x ஆக்ஸிஸ் xயின் நீளம் உள்ளது மற்றும் பிளாஸ்டிக் சோனின் நீளம் rp உள்ளது மேலும் உங்களிடம் y ஆக்ஸிஸ் 𝛔 ys 2 𝛔 ys மற்றும் 3 𝛔 ys ஆகியவற்றில் ஸ்ட்ரெஸ் கொண்டிருக்கிறீர்கள் எளிமையான மாதிரியில் என்ன செய்யப்பட்டது எளிமையான மாடலில் வெறுமனே அதை பிளாஸ்டிக் சோனின் அளவு என்று மட்டுமே சொன்னீர்கள் அதேசமயம் இந்த மெட்டீரியல் இந்த லோடுக்கு துணைபுரிகிறது லோடு எங்கே போகும் இதை அப்படியே விட்டு விட முடியாது பலகையில் நீங்கள் ஒரு வரைபடத்தை வரையும்போது அதை அழித்துவிட்டு வேறு வரைபடத்தைக் காட்டலாம் ஆனால் மெட்டீரியலில் என்ன நடக்கிறது ஸ்ட்ரெஸ்கள் 𝛔 ys இன் மதிப்பை அடைகின்றன என்று நீங்கள் கூறலாம் ரிடிஸ்ட்ரிபியூஷன் ஆப் லோடு செய்வதற்கு பிளாஸ்டிக் சோனின் அளவு நீண்டதாக இருக்கும் என்று இர்வின் வாதிட்டார் மிக கவனமாக இந்த இயங்குபடத்தை பாருங்கள் இயற்பியல் இங்கே விளக்கப்பட்டுள்ளது இதை அண்டை மெட்டீரியல் கவனித்துக்கொண்டிருப்பதால் கிராக் டிப்பை விட பெரிய பிளாஸ்டிக் சோன் உங்களிடம் இருக்கும் A2 மற்றும் A1 என குறிக்கப்பட்ட பகுதிகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அவை இரண்டும் சமமாக இருக்க வேண்டும் இந்த இயற்பியல் தெளிவாக இருக்கிறதா நீங்கள் விரும்பினால் நான் மீண்டும் இயங்குபடத்தை காட்டுவேன் நீங்கள் இயங்குபடத்தை கவனிக்கவும் இர்வின் எளிமைப்படுத்தப்பட்ட மாதிரிகளை வழங்கினார் அந்த மாதிரி இதை போன்றது ஸ்ட்ரெஸ் இவ்வாறு இருக்கும் எளிமைப்படுத்தப்பட்ட மாடலில் செய்தது போல் இதில் ஸ்ட்ரெஸ்சை அப்படியே விட முடியாது இதை அண்டை மெட்டீரியல்கள் ஒத்துளைக்க வேண்டும் எனவே யில்ட் ஸ்டிரஸ் காரணமாக இந்த லோடிங் உட்பட்ட சோன் நீட்டிக்கப்படும் மற்றும் ஆக்கிரமிக்கும் இந்த நீட்டிப்பை A 2 A 1 க்கு சமமாக இருக்கும் வகையில் கண்டுபிடிப்போம் எனவே கணக்கீட்டின் ஒரு பகுதியாக நாம் 𝚫 என்றால் என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் அத்துடன் 𝝺 என்றால் என்ன என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டும் முழு நீளம் என்பது பிளாஸ்டிக் சோன் நீளம் ஆகும் இது மிகவும் எளிது நீங்கள் இயற்பியலைப் பின்பற்றி அதை கணிதத்திற்கு மாற்றிப் பார்த்தால் 𝚫 மற்றும் 𝝺விற்கான சமன்பாடுகளை நீங்கள் பெற முடியும் எனவே எளிமையான மாடலில் செய்யப்படாத ரிடிஸ்ட்ரிபியூஷன் ஆப் லோடை பார்க்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள் இது கிராக் ஆக்ஸிஸ் உடன் இருக்கும் ஒரு பெரிய சர்க்கஸ் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் பிளாஸ்டிக் சோனின் வடிவத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இந்த வகையான ரிடிஸ்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு கோணங்களையும் பார்க்க வேண்டும் இது உங்கள் கையில் கணக்கிட முடியாது இதை செய்ய நாம் கணினியை சார்ந்து இருக்க வேண்டும் Plastic zone length in plane stress and plane strain பிளேன் ஸ்ட்ரெஸ் மற்றும் பிளேன் ஸ்ட்ரெய்னில் பிளாஸ்டிக் சோனின் நீளம் நாம் உரையாடலை எளிமையான முறையிலிருந்து தொடங்குவோம் முதலில் நீங்கள் தெரிந்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் ரிடிஸ்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டிய ஸ்டிரஸ் என்ன வென்று இந்த பகுதிதான் யில்ட் ஸ்ட்ரெஸ்ற்கு மேலே உள்ள பகுதி இதையேதான் நாம் ரிடிஸ்ட்ரிபியூஷன் செய்ய வேண்டும் எனவே 𝝺 என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கணக்கீடு எளிமையான கணக்கிற்கு ஒப்பானது 𝛔 ys Kl ரூட் அப் 2 π 𝝺 என்று எளிமையாக கூறுகிறோம் இந்த புள்ளியை நாம் அப்படித்தான் கண்டுபிடிப்போம் எனவே 𝝺வின் அடிப்படையில் Kl என்றால் என்ன என்பதற்கான வரையறையையும் இது தருகிறது பின்னர் அதைப் பயன்படுத்துவோம் இது எளிமையான அணுகுமுறையுடன் ஒத்துப்போகிறது இதன் மூலம் 𝝺 என்றால் என்னவென்று என்னால் கண்டுபிடிக்க இயலும் 1 2 π மற்றும் KI 𝛔 ys வோல் ஸ்குயர்ட்ஆல் பெருக்கினால் 𝝺வை குறிக்கும் கிராக் ஆக்ஸிஸ் பிளாஸ்டிக் சோன் நீளத்தின் இந்த மதிப்பீடு கண்டிப்பாக சரியானதல்ல எனவே நாம் ரிடிஸ்ட்ரிபியூஷன் ஆப் லோடு செய்து கணக்கீடு செய்ய முயற்சிக்க வேண்டும் நாம் இந்த படத்தை முன்பாகவே பார்த்தோம் அந்த படத்தை அடிப்படையாகக் கொண்டு நீளம் 𝚫 இவ்வாறு தேர்வு செய்யப் பட்டுள்ளது என்று கூறலாம் அதாவது நீளம் 𝝺வில் புள்ளி P க்கு அப்பால் எடுக்கப்படாத லோடு நீள 𝚫 வில் இருக்கும் லோடு நீள 𝝺வில் லோடு இல்லாத பொதுநிலை என்ன பகுதி A 1 எனக் காட்டப்படுவது நீள 𝝺வில் நீடிக்காது நான் தடிமன் B அளவில் ஒரு தட்டு எடுத்துள்ளேன் மற்றும் சமன்பாடு இது போல் எழுதப்பட்டுள்ளது இது 𝝺 𝛔 yy dx 𝛔 ys 𝝺வுக்கு இன்டெகிரல் 𝚫 ஆகும் பாருங்கள் லிமிட்ஸ் சரியாக வைக்கப்பட்டுள்ளதா என்று நீங்கள் புரிந்துகொள்ளக்கூடியது 𝛔 ys X 𝝺 அது இந்த பகுதியைக் குறிக்கிறது ஆனால் அது 𝚫விலிருந்து 𝝺 வரை அல்ல நீங்கள் அதை 0 முதல் 𝝺 வரை செய்ய வேண்டும் இந்த பகுதியைக் கண்டுபிடிப்பதே எனது ஆர்வம் என்பதால் அந்த பகுதிக்கு 0 முதல் 𝝺 வரை கொள்ள வேண்டும் எனவே நம்மிடம் A 1 க்கு ஒரு சமன்பாடு உள்ளது மேலும் நீள 𝚫வில் உள்ள லோடு B மடங்கு பகுதி A 2 ஆகும் எனவே 𝚫வால் பெருக்கப்படும் B மடங்கு 𝛔 ys என இதை நான் கொண்டிருக்கிறேன் பாருங்கள் நான் உங்களிடம் குறியீடுகள் பற்றி உச்சரிக்க வேண்டும் இங்கு 𝚫வை அசல் கிராக் இன் நீட்டிப்பாக இந்த நீள 𝚫வைப் பயன்படுத்தினேன் எனது அனைத்து வருங்கால கணக்கிற்கும் கிராக்கின் நீளத்தை பிளஸ் 𝚫 வாகப் பயன்படுத்துவேன் ஆனால் நீங்கள் EPFM க்குச் செல்லும்போது மேம்பட்ட ஆய்வுகளுக்கான அடையாளமாக 𝚫 இருக்கும் இது கிராக் டிப் ஓப்பனிங் டிஸ்பிளாஸ்ட்மென்ட் பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் கிராக் ஓப்பனிங் டிஸ்பிளாஸ்ட்மென்ட் பார்த்துள்ளீர்கள் கிராக் ஓப்பனிங் டிஸ்பிளாஸ்ட்மென்ட் என்பது போர்ஸ் செலுத்தும்போது கிராக் எந்த திசையில் இருக்கும் என்பதை கூறுகிறது நாம் இது எல்லிப்ஸ் வடிவில் ஓபன் ஆவதை பார்த்திருக்கிறோம் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பகுப்பாய்விற்கு செல்லும்போது மக்கள் கிராக் டிப் ஓப்பனிங் டிஸ்பிளாஸ்ட்மென்ட்டை இர்வின்irwin's மாதிரி அல்லது டக்டேலின் மாதிரியிலிருந்து எடுத்துக் கொள்கின்றனர் நாம் கிராக்நீளத்தை பிளஸ் 𝚫வாக எடுத்து வருகிறோம் எனவே அந்த சூழலில் 𝚫 CTODஆக பயன்படுத்தப்படுவதை பார்ப்போம் எனவே சூழலுக்கேற்றவாறு 𝚫 குறியீட்டிற்கு ஒரு அர்த்த்ததை தருவோம் பிளேன் ஸ்ட்ரெஸ் நிலைமை குறித்து நாம் விவாதித்து வருகிறோம் நாம் இரண்டையும் சமப்படுத்த வேண்டும் இந்த இயங்குபடம் உங்கள் வசதிக்காக இங்கே மீண்டும் காண்பிக்க படுகிறது எனவே 𝛔 ys 𝚫வால் பெருக்கப்படுவதால் அது இன்டகர்ல் 0 முதல் 𝝺 𝛔 yy dx மைனஸ் 𝛔 ys 𝝺வுக்கு சமமானது நான் 𝛔வை மாற்ற முடியும் yy ஐ Kl ரூட் 2 π x dx ஆல் பெருக்கப்பட்டு இருக்கும்போது இந்த சமன்பாட்டில் என்ன இருக்கிறது மைனஸ் 𝛔 ys 𝝺 நாம் Kl ஐ எவ்வாறு 𝝺 மூலம் குறீப்பிடுவது என்பதை பார்த்தோம் அந்த சமன்பாட்டிற்குத் மீண்டும் பாருங்கள் Kl ஐ 𝛔 ys ரூட் 2 π 𝝺 அல்லது 2 π 𝝺வின் வோல் பவர் பாதியால் பெருக்கலாம்

மேலே உள்ள சமன்பாட்டில் Kl க்கு இந்த சமன்பாட்டை மாற்றி எளிமைப்படுத்துங்கள் 𝚫 என்றால் என்ன என்பதை நாம் மதிப்பிட வேண்டும் எனவே என்ன இருக்கிறது என்னிடம் 𝛔 ys 𝚫 இன்டெகிரல் 0 முதல் 𝝺 𝛔 ys 2π 𝝺 வோல் பவர் பாதியால் பெருக்கப்படுகிறது இது ரூட் 2 π x dx ஆல் வகுக்கப்படுகிறது இது மிகவும் எளிமையானது இதில் எந்த கஷ்டமும் இல்லை இதை நீங்கள் இன்டெகிரல் செய்யும் போது இதை நீங்கள் 𝛔 ys ஸ்குயர் ரூட் 2 π 𝝺வை ஸ்குயர் ரூட் 2π 𝝺 ஆல் வகுத்து இரண்டு மடங்கு ரூட் x லிமிட்ஸ் 0 முதல் 𝝺 வரை பெறுவீர்கள் எனவே இந்த லிமிட்ஸ் மூலமாகவும் எளிமைப்படுத்துவதன் மூலமாகவும் இதை 2 𝛔 ys 𝝺 என்று பெறுவீர்கள் நம்மிடம் 𝛔 ys 𝝺 ஏற்கனவே உள்ளது எனவே கழிப்பதில் மூலம் 𝛔 ys 𝚫 𝛔 ys 𝝺 என்று கிடைக்கும் எனவே இதன் மூலமாக நமக்கு இறுதி எஸ்பிரேசன் கிடைக்குமா அதாவது 𝝺 𝚫 எனவே நீங்கள் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் எளிமையான கணக்கீட்டின் மூலம் 𝝺வை கண்டுபிடித்தீர்கள் மேலும் நீங்கள் உண்மையான பிளாஸ்டிக் சோன்னை ரிடிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் கண்டுபிடித்து விட்டீர்கள் உண்மையில் இது இரண்டு மடங்கு நீளம் கொண்டது பிளாஸ்டிக் சோன் அளவுக்கான சமன்பாடு நம்மிடம் உள்ளன எனவே rp ஆனது rp 2 𝚫 1 π Kl ஆல் 𝛔 ys வோல் ஸ்குயர்ட் வகுக்கப்படுகிறது எஃபக்ட்டிவ் கிராக்நீளம் என்றால் என்ன இர்வின் அணுகுமுறையிலிருந்துஎஃபக்ட்டிவ் கிராக் நீளம் 𝚫 வாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது 𝚫 1 2 π Kl 𝛔 ys வோல் ஸ்குயர் ஆல்பெருக்கப்படுகிறது பாருங்கள் இவை அனைத்தும் மாதிரிகள் டக்டேலின் கணக்கீட்டை அவர் முழு பிளாஸ்டிக் சோன் நீளத்தையும் எஃபக்ட்டிவ் கிராக் நீளமாக எடுத்துக்கொண்டார் அதனால் தான் நான் சொன்னேன் இவை அனைத்தும் தியரி அல்ல இவை அனைத்தும் குறிபிட்ட சூழ்நிலையில் பயன்படுத்தபடும் மாதிரிகளே நீங்கள் மனதில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் 𝚫வுக்கு வெவ்வேறு குரியீடுகள் உள்ளன EPFMஐ பொருத்தவரை இது நீட்டிக்கப்பட்ட கிராக் நீளம் அல்லாது CTOD என்று வழங்கப்படும் நாம் பிளேன் ஸ்ட்ரெஸ் பார்த்துள்ளோம் இப்போது பிளாஸ்டிக் சோன் நீளத்தை பிளேன் ஸ்ட்ரைன்இல் எவ்வாறு இருக்கும் என்பதை கணக்கிடுவோம் நீங்கள் மீண்டும் எளிமையான மாதிரியை பாருங்கள் நீள 𝝺வை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் என்ன செய்தோம் நாம் எளிமையாக நீயூ 𝝼 1 பை 3ஆக இருக்கும் பொழுது கிராக் டிப்பில் இருக்கும் ஸ்ட்ரெஸ் மூன்று மடங்கு 𝛔 ys என எடுத்துக்கொண்டோம் இந்த கணக்கீட்டைச் செய்யும்போது பிளன்டிங்க் அப் கிராக் டிப் தவிர்க்கிறோம் உண்மையில் நீங்கள் பிளாஸ்டிக் சோன் க்ரேக்க்ஷன் பார்க்கும்போது கிராக் டிப் மழுங்குகிறது அதை நீங்கள் புறக்கணிக்க முடியாது எனவே நாம் என்ன செய்வோம் பிளன்டிங்க் இல்லாமல் நமக்கு என்ன முடிவு கிடைக்கும் பிளன்ட்ங்கு உடன் நாம் என்ன மாற்ற வேண்டும் கிராக் டிப் கூர்மையானது என்று கருதி இதை நீங்கள் 3 𝛔 ys ஆகப் பயன்படுத்தினால் Kl ரூட் 2 π 𝝺 3 மடங்கு 𝛔 என்று கிடைக்கும் எனவே 𝝺 1 18 π Kl 𝛔 ys வோல் ஸ்கொயர் ஆகிறது பாருங்கள் இது சரியானதாக இருக்காது ஏனெனில் நாம் இன்னும் துல்லியமான அம்சங்களை கருத்தில் கொள்ளவேண்டும் நாம் கிராக்டிப்பில் பிளாஸ்டிக் டிபார்மேசன் இருப்பதாக கூறுகிறோம் மேலும் கிராக் நீளத்தை அதிகரிக்கும் அளவு மூலம் மாற்றுவதைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் ஏற்பாட்டின் மூலம் பிளன்டிங்க் இல்லாத கிராக் டிப்பில் மதிப்புகளைப் பெறுவீர்கள் என்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது பிளேன் ஸ்ட்ரைன்யில் பிளன்டிங்க் இல்லாதபோது 𝛔 y அதிகபட்ச ஸ்டிரஸ் 3 𝛔 ysன் மதிப்பை அடைகிறது இது முற்றிலும் சரியானது இல்லை இதற்கு காரணம் பிளன்ட்ங் ஆகும் இதை இர்வின் சுட்டிக்காட்டினார் இது இனி 3 𝛔 ys ஆகாது என்பது அவர் வாதம் என்ன பாக்டர் உள்ளது பிளாஸ்டிக் டிபார்மேசன் காரணமாக கிராக் நுனி பிளண்ட் மற்றும் முனை ஒரு ஃப்ரீ சர்பேசாக செயல்படுகிறது நான் இதை முந்தைய வகுப்பிலேயே கூறியுள்ளேன் எனவே 𝛔 xx என்பது கிராக் டிப்பில் 0 ஆகும் எனவே 𝛔 xx என்பது 𝛔 yy க்கு சமமானதல்ல 𝛔 xx வெளியீட்டின் விளைவு கிராக் நுனிக்கு அப்பால் x ஆக்ஸிஸ் சிறிது தூரத்திற்கு உணரப்படுகிறது எனவே நீங்கள் யியல்ட் கிரைடிரியன் சேரும்போது அதிகபட்ச ஸ்டிரஸ் அதாவது யியல்ட் தொடர்புடைய ஸ்டிரஸ் மதிப்பு 3 𝛔 ys ஆக இருக்காது இது அதை விட வித்தியாசமாக இருக்கும் சில மதிப்பீடுகள் செய்யப்பட வேண்டும் இர்வின் அந்த மதிப்பீட்டை செய்தார் அவர் என்ன செய்தார் என்றால் பெயிலியர் ஸ்டிரஸ் ஸ்குயர் ரூட் அப் 2 ரூட் 2 𝛔 ys இருக்கு கிட்டத்தட்ட சமமாக உள்ளது இது எளிமைப்படுத்தப்பட்டு ஸ்குயர் ரூட் 3 𝛔 ys என எடுத்துக்கொள்ளலாம் எனவே நான் என்ன சொல்கிறேன் என்று பார்த்தால் கிராக் டிப் கூர்மையாக இருக்கும்போது உங்கள் எளிய கணக்கீடுகள் 𝛔 y 3 மடங்கு 𝛔 ys ஆக இருக்கும் என்பதைக் காட்டுகிறது கிராக் டிப் பிளன்ட் எனக் கருதினேன் அதை ரூட் 3 முறை 𝛔 ys என மாற்ற வேண்டும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை இதை பல பிராக்சர் மெக்கானிக் விவாதத்தில் பயன்படுத்துவோம் எனவே நான் ரூட் 2 π 𝝺 ரூட் 3 𝛔 ys மூலம் Kl ஐப் பெறுகிறேன் பாருங்கள் நீங்கள் 𝝺வைக் கண்டுபிடிக்கும் பொழுது ரிடிஸ்ட்ரிபியூஷன் ஆப் லோடு பார்க்கும்போது 𝚫 𝝺 என்று ஏற்கனவே கூறி இருப்போம் இதேபோன்ற சமன்பாடு பிளேன் ஸ்ட்ரைன்க்கும் கிடைக்கும் அதிலிருந்து நீங்கள் பிளாஸ்டிக் சோனின் அளவு என்ன என்று எழுதலாம் அத்துடன் எஃபக்ட்டிவ் கிராக் நீளம் என்ன வென்றும் எழுதலாம் பிளேன் ஸ்ட்ரைன் விஷயத்திற்கான பிளாஸ்டிக் சோன் அளவு rp 2 மடங்கு 𝚫 ஆகும் அது 1 3 π Kl 𝛔 ys வோல் ஸ்கொயரால் பெருக்க படுவதற்கு சமமாக இருக்கும் எனவே எபக்ட்டிவ் கிராக்நீளத்தைப் பார்த்தால் நான் 𝚫வைப் பெற வேண்டும் இது 16 π Kl 𝛔 ys வோல் ஸ்குயர் ஆகும் சிறிய அளவிலான யில்ட்டிங் ஆஃப்ரொக்ஸிமேசன் இப்போது பாருங்கள் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் சிறிய அளவிலான யில்ட்டிங் ஆஃப்ரொக்ஸிமேசன் பற்றி என்ன புரிந்துகொள்கிறீர்கள் ஏனெனில் இது LEFM ஐப் பயன்படுத்துவதற்கு பயனுள்ள முக்கிய யோசனையாகும் எனவே நீங்கள் LEFM ஐ மெட்டீரியல்க்கு நீட்டிக்க விரும்பினால் இந்த மெட்டீரியல்கள் கிராக் டிப்பில் அதிக லோகலைசூடு யில்ட் வெளிப்படுத்தினால் இந்த மெட்டீரியல்கள் சிறிய அளவிலான யில்ட்டிங் ஆஃப்ரொக்ஸிமேசன் பூர்த்தி செய்ய வேண்டும் இதன் மூலம் என்ன சொல்கிறோம் அதன் மூன்று அம்சங்களைக் காண்போம் முதல் அம்சம் என்னவென்றால் பிளாஸ்டிக் சோன் அளவு அத்துடன் அதைச் சுற்றியுள்ள ஒருமைப்பாடு ஆதிக்கம் செலுத்தும் பகுதியில் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகியவை K பேராமீட்டர் ஆல் வகைப்படுத்தப்படுகின்றன பின்னர் நாம் EPFM ஐப் பார்க்கும்போது நம்மிடம் ஒரு ஒருமைப்பாடு ஆதிக்கம் செலுத்தும் சோன் இருக்கும் பின்னர் உங்களிடம் J ஆதிக்கம் சோன் உள்ளது எனவே நீங்கள் SSY ஐப் பார்க்கும்போது LEFM விஷயத்தில் இது போன்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் இந்த படத்தின் மூலம் தெரிகிறது இது ஒரு பொதுவான ஸ்ட்ரெஸ் நிலை என்பதை பார்ப்போம் உங்களிடம் SSY இருக்கும்போது நாங்கள் சொல்வது என்னவென்றால் விரிசலின் அருகே ஒரு சோன் இருக்கும் இது K முக்கியத்துவம் வாய்ந்த ஒருமை ஆதிக்க சோன் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் விரிவாக்கப்பட்ட படம் என்று நினைவில் கொள்ளுங்கள் தெளிவுக்கு இது போல வரையப்படுகிறது இதை நேர்த்தியாக வரைந்து கொள்ளுங்கள் ஒருமை ஆதிக்கம் செலுத்தும் சோனிர்குள் பிராக்சர் செயல்முறை சோன் எனப்படுவதை நான் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இந்த வடிவங்கள் ஃப்ரீயாக வரையப்பட்டுள்ளன அதில் கணிதம் எதுவும் இணைக்கப்படவில்லை எனவே நீங்கள் அதை ஏடுத்து காட்டும் வடிவங்களாக எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த வடிவங்களை விரிவான கணக்கீடு மூலம் பெற வேண்டும் இவை ரெப்ரெசென்டடிவ் வடிவங்கள் எனவே நீங்கள் எல்லா இடங்களிலும் பொதுவான ஸ்ட்ரெஸ் நிலை இருக்கலாம் ஆனால் கிராக் டிப் அருகே நீங்கள் ஒருமைப்பாடு ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சோன்னை கண்டுபிடிக்க வேண்டும் நாம் பிளாஸ்டிக் செயல்முறை சோன் என்னவென்று பிறகு பார்க்கலாம் அதற்குள் பிளாஸ்டிக் சோன் உள்ளது உண்மையில் பிளாஸ்டிக் சோன் மோடு 1 வடிவத்தை போல் இருக்கும் அந்த ரெப்ரெசென்ட்டேஷன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த சோன்கள் ஒருமை ஆதிக்கம் செலுத்தும் சோன்னுடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறியவை அதுதான் இங்கே முக்கிய புள்ளி எலாஸ்டி க்ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லோக்கலிஸ்ட் பிளாஸ்டிக் டிபார்மேசன் பிரைமரி யின்பிலுவான்ஸ் அதை பிளாஸ்டிக் சோன் ரேடியஸ் சமமான அளவுக்கு மாற்ற வேண்டும் நீங்கள் இர்வின் மாதிரியின் வளர்ச்சியைப் பார்த்தபோது நாம் க்ராப்பை வலதுபுறமாக மாற்றினோம் அதைப்போன்ற ஒன்று இங்கே கூறப்படுகிறது லோகளைசுடு பிளாஸ்டிக் டிபார்மேசன் விளைவு எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாஸ்டிக் சோனால் ஒரு சிறிய அளவு மூலம் மாற்ற வேண்டும் மூன்றாவது விசயம் என்னவென்றால் பிளாஸ்டிக் டிபார்மேசன் மெட்டீரியல் பகுதி ஒருமைப்பாடு ஆதிக்கம் செலுத்தும் சோனிற்குள் இருந்தால் பிஸிக்கல் கிராக் நீளம் பிளஸ் 𝚫வாக சரி செய்யப்பட்டால் LEFM இன் ஃபைல்லியர் லா வையும் உபயோகப்படுத்தலாம் நாம் மேற்பரப்பு கிராக் பற்றி விவாதிக்கும்போது பார்த்தோம் இர்வின் கிராக்கின் நீளத்தை சிறிய அதிகரிப்பு மூலம் மாற்றியமைத்துள்ளார் நான் வகுப்பில் சுட்டிக்காட்டினேன் அதிகரிப்பு 1960 இல் இர்வினால் தெரிவிக்கப்பட்டது என்று பின்பு இதை மேம்படுத்திய கணக்கீட்டைக் காண்போம் இந்த அத்தியாயத்தில் இர்வின் கொடுத்த சமன்பாட்டினை நாம் கண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் கணக்கீடு செய்யும்போது இந்த சமன்பாட்டினைவைத்து கணக்கீடு செய்ய வேண்டும் கிராக் நீளம் பிளஸ் 𝚫 வாக இருந்தால் மாற்றினால் LEFM பயன்படுத்தலாம் உங்களிடம் தம்பு ரூல் உள்ளது யியல்ட் ஸ்ட்ரென்த் 400 MPa க்கும் குறைவாக இருக்கும் மெட்டீரியல்க்கு SSY பொதுவாக பொருந்தாது எனவே சில வரம்புகளை அதிக வலிமை கொண்ட உலோகக் கலவைகளுக்கு மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் 400 MPa ஐ விட யில்ட்வலிமையைக் அதிகமாக கொண்ட உலோகக்கலவைகள் பிராக்சர் செயல்முறை சோன் என்றால் என்ன அதையும் படத்தில் பார்த்தோம் இது பிராக்சர்க்கு வழிவகுக்கும் உருமாற்றத்திற்கு உட்பட்ட கிராக் டிப்பில் உள்ள மெட்டீரியலின் ஒரு பகுதி உங்களுக்கு உதவ இந்த படம் மீண்டும் காண்பிக்கப்படுகிறது நீங்கள் படத்தை வரைய வேண்டாம் பிராக்சர் செயல்முறை சோன் ஒருமை ஆதிக்கம் செலுத்தும் சோனிற்க்குள் இருப்பதை கவனிக்கவும் நீங்கள் LEFM தியரி பார்த்தால் முக்கியமான ஸ்ட்ரெஸ் நிலைமைகளை நிறுவுவதற்காக அட்டாமிக் மட்டத்தில் நிகழும் வழிமுறைகளை கூட புரிந்து கொள்ள தேவையில்லை நாம் உணர வேண்டும் இந்த வழிமுறைகளைப் பற்றி நாம் எவ்வளவு அதிகமாகப் புரிந்துகொள்கிறோமோ பிராக்சர்க்கான எதிர்ப்பை மேம்படுத்தி மெட்டீரியல்களை சிறப்பாகச் செய்ய முடியும் LEFM பார்வையில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆனால் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பார்வையில் புரிந்துகொண்டால் அது மெட்டீரியல் மேம்படுத்தி அதன் பயன்பாட்டையும் தெரிந்து கொள்ள உதவும் மக்கள் உண்மையில் வளர்ந்திருக்கிறார்கள் சில உலோகக் கலவைகள் உள்ளன அவை பாடி சென்டர் கியூபிக் வகையிலிருந்து பேஸ் சென்டர் கியூபிக் ஆக மாறும் அவை மிக உயர்ந்த ஸ்ட்ரெஸ்களைக் கூட தாங்க முடியும் இப்போது நாம் பார்ப்பது என்னவென்றால் டக்டேல் மாதிரியின் நோக்கம் என்ன பாருங்கள் இர்வின் மாதிரி மிகவும் எளிமையானது மற்றும் நேர்முறையாக இருந்தது மற்றொரு வகை மாதிரியின் தேவை இருந்தது அதுதான் டக்டேல் மாதிரி ஒரு எலாஸ்டிக் பகுப்பாய்வு கிராக் டிப்பில் ஒற்றை ஸ்ட்ரெஸ்களை முன்னறிவிக்கிறது இது நம்பத்தகாதது எலாஸ்டிக் பகுப்பாய்வு எளிமையானது என்பது மட்டும் காரணம் அல்ல நமக்கு வேற வழி இல்லாததால் இதை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த அம்சங்களில் சிலவற்றைக் கைப்பற்றுவதற்காக 1960 இல் டக்டேலும் 1962 இல் பாரன்ப்ளாட் சுதந்திரமாக கிராக் டிப்பில்ருந்து விரிவடைந்த யில்ட் அல்லது கோஹெசிவ் ஸ்டிரிப் சோன்கள் என அழைக்கப்பட்டன அவை மிகவும் பிரபலமானவை பிராக்சர் மெக்கானிக்ஸ் கட்டுரைகளில் யில்ட் ஸ்டிரிப் மாதிரி மிகவும் பிரபலமான மாதிரி இது டக்டேல் மற்றும் பாரன்ப்ளாட் ஆகியோரால் விரிவாக்கப்பட்டது கிராக் முனைக்கு முன்னால் வர ப்ராஸ்பேக்டிவெ பிராக்சர் மேல்பரப்புகளில் ஓப்பனிங் ஒரு கோஹெசிவ் ஸ்ட்ரெஸ் ஆல் எதிர்க்கப்படுவதாகக் கருதப்படுகிறது டக்டேல் என்ன செய்தார் அவர் அந்த ஸ்ட்ரெஸ்யை மெட்டீரியல் இன் யில்ட் ஸ்ட்ரெஸ் ஆக எடுத்துக் கொண்டார் டக்டேல் மாதிரியை நாம் உருவாக்கும்போது பல அனுமானங்களைச் செய்வோம் பிளேன் ஸ்ட்ரெஸ் மற்றும் எலாஸ்டிக் செய்தபின் பிளாஸ்டிக்கிற்கு இப்படியும் மெட்டீரியல்களுக்கு மட்டும் பயன்படுத்த முடியும் இந்த நிபந்தனைகள் அனைத்தும் திருப்தி அடையும்போது அவரது மாதிரி கிராக் டிப்பில் என்ன நடக்கிறது என்பதை காண்பிக்கும் டக்டேல் மோடின் நோக்கம் கோஹெசிவ் சோனின் நீட்டிப்பு ஸ்ட்ரெஸ்கள் ஒருமை அல்ல என்ற நிபந்தனையால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே நீங்கள் சென்று சிம்மட்ரிக் லோடிங் உட்பட்ட ஒரு கிராக்ற்கான ஸ்ட்ரெஸ் இன்டென்சிட்டி ஃபாக்டரை பாருங்கள் டக்டேல் மாதிரி பிளாஸ்டிக் சோன் நீளத்தைக் கண்டறிய இந்த அணுகுமுறையைப் பயன்படுத்துவோம் உங்களுக்கு அந்த சமன்பாடு தேவை அதை நன்றாக படித்து புரிந்து கொண்டு அடுத்த வகுப்பிற்கு வாருங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் டக்டேல் மற்றும் பாரன்ப்ளாட்டின் அணுகுமுறைக்கு இடையே ஒற்றுமைகள் உள்ளன இது ஆராய்ச்சியாளர்களை பாரன்ப்ளாட் டக்டேல் கிராக் தியரி என்று அழைப்பதற்கு காரணமானது இது என்னுடைய கருத்தும் கூட இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் என்று நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பயன்படுத்திய பிஸிக்கல் அடிப்படையில் வேறுபாட்டைக் நீங்கள் காட்ட வேண்டும் டக்டேல் மற்றும் பாரன்ப்ளாட்டின் Dugdale Barenblatt அணுகுமுறைகளிலும் அவர்கள் பயன்படுத்திய பிஸிக்கல் அடிப்படை வேறுபட்டது இறுதி முடிவு ஒன்றாக இருக்கிறது என்று நீங்கள் விவாதம் செய்ய முடியாது அவை இரண்டும் ஒன்றுதான் டக்டேல் அணுகுமுறை மேக்ரோஸ்கோபிக் பிளாஸ்டிசிட்டி தியரி அடிப்படையாகக் கொண்டது மற்றும் பாரன்ப்ளாட் மாலிகுலார் கோஹெசன் அடிப்படையாகக் கொண்டது எனவே இந்த வகுப்பில் நாம் பார்த்தது என்னவென்றால் மோடு I மோடு II மற்றும் மோடு III கிராக் டிப்பில் பிளாஸ்டிக் சோனின் தோராயமான வடிவங்கள் மேலும் நான் மோடு III நிலைமை மட்டுமே சுட்டிக்காட்டினேன் பிளாஸ்டிக் சோன் வடிவம் வட்டம் என்று கூறினேன் சில ஆரம்ப புத்தகங்களில் விவாத நோக்கங்களுக்காக மோடு 1 லோடிங்யில் கூட இந்த வட்ட வடிவத்தை பெற்று இருக்கிறது என்று கூறியுள்ளனர் இது கண்டிப்பாக சரியானதல்ல நமக்கு வடிவம் கூட ஒரு தோராயமானதாகும் என்று மனதில் கொள்ள வேண்டும் வடிவத்தைப் பெற விரிவான கணக்கீடு செய்ய வேண்டியிருப்பதால் ரிடிஸ்ட்ரிபியூஷன் ஆப் லோடு செய்ய வேண்டும் இர்வின் மாதிரியின் விஷயத்தில் கிராக் ஆக்ஸிஸ் பிளாஸ்டிக் சோனின் நீட்டிப்பை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதைக் கண்டோம் அதன் அடிப்படையில் அசல் கிராக் நீளத்தை மாற்றியமைக்க வேண்டிய வழியையும் அவர் வழங்கினார் SSY தோராயங்கள் என்ன என்பதைப் புரிந்து கொண்டோம் இறுதியாக டக்டேலின் மாதிரியின் நோக்கம் என்ன என்பதைப் பற்றியும் பார்த்தோம்